கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இணைய புரோட்டோகாளில் உள்ள பாடத்திற்கு மீண்டும் வாருங்கள் எனவே கடைசி வகுப்பில் ஒரு டி பியில் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் மற்றும் டி பி யில் உள்ள பல அம்சங்கள் பற்றி விவாதித்தோம் எனவே இந்த வகுப்பில் டி பி பரவலாகப் பயன்படுத்தப்படாத மற்றொரு டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் பற்றி விவாதிப்போம் ஆனால் இன்னும் பல பயன்பாடுகள் ஒரு தொடக்கத்தை யூசர் டேட்டாகிராம்புரோட்டோகால் அல்லது யுடிபி என்று அழைக்கிறோம் யுடிபியைத் தவிர சமீபத்தில் கூகிள் உருவாக்கிய மற்றொரு புரோட்டோகால்யைப் பற்றி விவாதிப்போம் மேலும் QUIC என நாங்கள் அழைக்கும் இணையத்தில் படிப்படியாக பிரபலமடைகிறது மேலும் QUIC இந்த UDP ஐ அடிப்படை டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் பயன்படுத்துகிறது எனவே TCP க்கும் UDP க்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு என்னவென்றால் UDP உண்மையில் மிகவும் எளிமையான புரோட்டோகால் மற்றும் இது TCP ஆல் வழங்கப்படும் செயல்பாடுகளை ஆதரிக்காது பி புரோட்டோகால் இணைப்பு நிறுவுதல் நம்பகமான தரவு விநியோகம் புலோ கன்ட்ரோல் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் அல்லது பாக்கெட் விநியோகத்தை இந்த வெவ்வேறு அம்சங்களை ஆதரிக்கிறது என்பதை நாங்கள் கண்டோம் ஆனால் டி பி யில் இந்த வகையான அம்சங்களை செயல்படுத்த நிச்சயமாக புரோட்டோகால்யில் குறிப்பிடத்தக்க அளவு உள்ளது மேல்நிலை அல்லது சமிக்ஞை மேல்நிலை நாம் அதை நெட்வொர்க்கிங் காலத்தில் அழைக்கிறோம் எனவே ஓவெர்ஹேட் இந்த சமிக்ஞை என்பது புரோட்டோகால் சரியானதாக்க அல்லது புரோட்டோகால்ன் செயல்பாட்டை சரியானதாக்குவதற்கு இது போன்றது நீங்கள் சில கூடுதல் தரவை இணையத்திற்கு அனுப்புகிறீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக இணைப்பு ஸ்தாபனம் மற்றும் இணைப்பு வெளியீட்டிற்காக நீங்கள் அனுப்ப வேண்டும் அல்லது இந்த மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட தரவு பாக்கெட்டிற்கும் நீங்கள் நெட்வொர்க்கில் பாயும் பல வகையான பாய்ச்சல்களைப் பற்றி நினைத்தால் அந்த நேரத்தில் நீங்கள் வலை உலாவலைச் செய்யும்போதெல்லாம் இதுபோன்ற பல குறுகிய பாய்ச்சல்களை நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் HTTP கோரிக்கை பதில் செய்திகளை அனுப்புகிறீர்கள் ஒவ்வொரு கோரிக்கை மறுமொழி செய்தியும் ஒரு TCP இணைப்பில் உட்பொதிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு சிக்கலானது ஏனெனில் இந்த கோரிக்கை மறுமொழி செய்திக்கு இணைப்பு நிறுவலுக்கு மூன்று செய்திகளும் இணைப்பு மூடுவதற்கு மூன்று செய்திகளும் தேவை எனவே இது மேல்நிலை ஒன்றாகும் புலோ கன்ட்ரோல் புரோட்டோகால் மற்றும் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் வழிமுறையிலிருந்து வரும் இரண்டாவது ஓவர் ஹெட் எனவே ஒரு பாக்கெட் இழப்பு இருப்பதை புரோட்டோகால் கண்டறிந்தால் அதை மீண்டும் அனுப்ப வேண்டும் மறுபயன்பாடு எப்போதும் இருக்கும் தரவு பாக்கெட் அல்லது புதிய தரவு பாக்கெட்டுகளின் ஓட்டத்தை தடுக்கும் மறுபுறம் நீங்கள் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால் பார்த்தால் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால் விநியோகிக்கப்படுவதற்கும் அதிகபட்ச நிமிட நியாயத்தை ஆதரிப்பதற்கும் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் வழிமுறை மெதுவான தொடக்க கட்டத்திலிருந்து நீங்கள் தொடங்க வேண்டிய வகையில் நாங்கள் புரோட்டோகால்யை உருவாக்குகிறோம் அதாவது நீங்கள் கஞ்சேஸ்ன் சாளரத்தின் மிகக் குறைந்த மதிப்பிலிருந்து தொடங்க வேண்டும் மேலும் அந்த திறனை உங்களுக்குத் தெரியாததால் படிப்படியாக அந்த மதிப்பை அதிகரிக்க வேண்டும் இப்போது அந்த அதிவேக இணைப்பில் அதிவேக இணைப்பைப் பற்றி நீங்கள் நினைத்தால் நீங்கள் நெரிசல் சாளரத்தின் மிகக் குறைந்த மதிப்பிலிருந்து தொடங்கி இயக்க புள்ளியை அடைய மெதுவான தொடக்கத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இதன் மூலம் உங்கள் பாய்ச்சல்களைப் பற்றி நீங்கள் நினைத்தால் ஒரு HTTP கோரிக்கை பதில் செய்தியைப் போலவே மிகக் குறைவு TCP ஓட்டம் இயக்க புள்ளியை அடையும் நேரத்தில் இணைப்பு மூடப்படும் ஏனெனில் நீங்கள் உங்கள் கோரிக்கை மற்றும் பதில் செய்தியை மாற்றியுள்ளீர்கள் HTTP இந்த புதிய நெரிசல் கட்டுப்பாட்டு வழிமுறை அல்லது மெதுவான தொடக்க பொறிமுறையின் புதிய தொகுப்புடன் நீங்கள் மீண்டும் புதிய TCP ஐத் தொடங்குவீர்கள் எனவே இந்த புரோட்டோகால் TCP இன் காரணமாக இது இந்த குறிப்பிடத்தக்க அளவு மேல்நிலைகளைக் கொண்டுள்ளது இது நடைமுறை வரிசைப்படுத்தலுக்கு புரோட்டோகால்யை மிகவும் மெதுவாக்குகிறது இருப்பினும் இது ஒரு நல்ல அளவு நம்பகத்தன்மையை ஆதரிக்கிறது மற்றும் சரியாக வேலை செய்கிறது அல்லது உண்மையான பிணையத்தில் சரியாக வேலை செய்கிறது ஆனால் பல பயன்பாடுகளுக்கு நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் அல்லது எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அல்லது சிறிது நேரம் இந்த வகையான கூடுதல் சேவைகள் தேவையில்லை இன்னும் தேவை என்னவென்றால் ஒரு தரவை எப்படியாவது மறுமுனையில் அனுப்புவது பின்னர் தரவை அலசுவது எனவே ஒரு பயன்பாடு உங்கள் டிஎன்எஸ் புரோட்டோகால் அல்லது டொமைன் பெயர் அமைப்பு புரோட்டோகால் போன்றது எனவே ஒரு டிஎன்எஸ் கோரிக்கை மற்றும் டிஎன்எஸ் பதிலை அனுப்புவதற்கான டிஎன்எஸ் புரோட்டோகால் உங்களுக்கு ஒரு டிசிபி இணைப்பு ஸ்தாபனம் தேவையில்லை ஏனென்றால் அது ஹெட்யில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் மாறாக நீங்கள் ஒரு டிஎன்எஸ் செய்தியை வெறுமனே டிஎன்எஸ் செய்தியை அனுப்புகிறீர்கள் எஸ் செய்தி பதிலளிக்கவில்லை என்றால் அனுப்பியவரின் பக்கத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நேரம் முடிவடையும் அடுத்த செய்தியுடன் டொமைன் பெயரை மீண்டும் கோரலாம் எனவே அதற்காக இணையத்தில் இந்த யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அல்லது யுடிபி புரோட்டோகால்யை நாங்கள் ஆதரிக்கிறோம் எனவே இந்த யுடிபி உங்களுக்கு இறுதி முதல் இறுதி பாக்கெட் விநியோகத்தை வழங்குகிறது அல்லது யுடிபியில் இதை டேட்டாகிராம் என்று குறிப்பிடுகிறோம் எனவே டேடாகிராம் விநியோகத்தில் முடிவுக்கு எனவே இந்த இணைப்பு நிறுவுதல் நம்பகமான தரவு விநியோகம் புலோ கன்ட்ரோல் மற்றும் கஞ்சேஸ்ன் கட்டுப்பாடு நெட்வொர்க்கில் இந்த எல்லாவற்றையும் ஆர்டர் செய்த பாக்கெட் விநியோகம் போன்ற எந்தவொரு சேவையையும் இது வழங்காது எனவே இவை TCP இன் பரந்த அம்சங்கள் மற்றும் பயன்பாடுகள் எனவே அம்சம் என்னவென்றால் முதலில் இது மிகவும் எளிமையான புரோட்டோகால் இது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் அல்ல என்று நாங்கள் சொல்கிறோம் இது ஐபி லேயரின் மேல் ஒரு ரேப்பர் போன்றது எனவே ஐபி லேயரால் எந்த சேவைகளை வழங்கினாலும் அதே சேவைத் தொகுப்பு அடிப்படை டிரான்ஸ்போர்ட் லேயர் செயல்பாட்டைத் தவிர்த்து பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுகிறது எனவே யுடிபி ஐபி லேயரின் மேல் ஒரு ரேப்பர் போல வேலை செய்கிறது புரோட்டோகால் மிக வேகமாக உள்ளது ஏனெனில் மெதுவான தொடக்க கட்டத்திற்கு நீங்கள் காத்திருக்க தேவையில்லை இணைப்பு நிறுவலுக்கும் இணைப்பு மூடலுக்கும் நீங்கள் காத்திருக்கத் தேவையில்லை உங்களிடம் ஓட்டம் கன்ட்ரோல் மற்றும் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் புரோட்டோகால் எதுவும் இல்லை புரோட்டோகால் தானே மிக வேகமாக உள்ளது மற்றும் பிணையத்திற்கு குறைந்த இழப்பு நிகழ்தகவு இருக்கும்போது அது நன்றாக வேலை செய்தது எனவே யுடிபியின் பயன்பாட்டு வழக்குகள் செயல்திறனை வழங்குவதாகும் உங்களிடம் டிசிபி போன்ற எந்த இடையகமும் இல்லை எனவே உங்கள் இணைப்பு நன்றாக இருக்கும்போதெல்லாம் விரைவான விநியோகத்துடன் ஒரு புரோட்டோகால்யை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது ஆதரிக்கலாம் அல்லது பாக்கெட் இழப்பு குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது குறுகிய மற்றும் இனிமையான புரோட்டோகால் எனவே அதற்கு மேல்நிலை எதுவும் இல்லை டொமைன் பெயர் அமைப்பைப் போலவே குறுகிய செய்தி பரிமாற்றத்திற்கும் இது பொருத்தமானது எனவே யுடிபி இணைப்பு இல்லாதது மற்றும் நம்பமுடியாதது என்று நான் குறிப்பிட்டுள்ளேன் எனவே நீங்கள் தரவு பாக்கெட்டுகள் அல்லது டேட்டாக்கிராம்களை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்புகிறீர்கள் டேட்டாகிராம் தொலைந்துவிட்டால் சேவையகம் அதைப் பார்த்துக் கொள்ளாது அல்லது பாக்கெட் தொலைந்து போகும் எனவே நீங்கள் அதைப் பற்றி கவலைப்படவில்லை எனவே பயன்பாடு பாக்கெட் இழப்பைப் பற்றி அக்கறை கொண்டிருந்தால் பயன்பாடு அதன் சொந்த ஒப்புதல் பொறிமுறையையோ அல்லது இழப்பைக் கையாள்வதற்கோ அல்லது மீட்பதற்கோ அதன் சொந்த நடைமுறையைப் பயன்படுத்தும் எனவே நீங்கள் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கி ஒன்றன்பின் ஒன்றாக அனுப்புங்கள் எனவே உங்களிடம் எந்த இணைப்பு ஸ்தாபனமும் இல்லை சேவையகம் இயங்குகிறதா இல்லையா என்பது பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லை உங்களிடம் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை ஒப்புதல் பொறிமுறையும் இல்லாத ஒரு பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் எனவே இது யுடிபி ஹெட்டெர்ன் அமைப்பு எனவே முன்னதாக TCP ஹெட்டெர்ன் கட்டமைப்பை ஆராய்ந்தோம் பி தலைப்புடன் ஒப்பிடும்போது இந்த யுடிபி தலைப்பு மிகவும் எளிதானது நீங்கள் மூல துறைமுகம் இலக்கு துறைமுகம் நீளம் மற்றும் செக்சம் ஆகிய நான்கு வெவ்வேறு துறைகளை மட்டுமே வைத்திருக்கிறீர்கள் பின்னர் உங்களிடம் அந்த தரவு உள்ளது எனவே சர்வர் போர்ட்டில் உள்ள மூல போர்ட் மற்றும் இலக்கு போர்ட் மற்றும் கிளையன்ட் போர்ட் உங்கள் யுடிபி டேட்டாகிராமில் எவ்வளவு தரவு உள்ளது என்பதைக் கண்டறிய வேண்டிய பாக்கெட்டின் நீளம் மற்றும் செக்ஸம் புலம் பாக்கெட் எனவே நம்பகத்தன்மை செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் சேவையக பக்கத்திலோ அல்லது இலக்கு பக்கத்திலோ நீங்கள் பெற்ற பாக்கெட் அல்லது டேட்டாகிராம் சரியான டேட்டாகிராம் அல்லது ஏதேனும் நிகழ்ந்ததா அல்லது ஏதேனும் புரட்டப்பட்டதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நீங்கள் அதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் எனவே நாங்கள் செக்சம் புலத்தை வைக்கிறோம் இப்போது டி பி மற்றும் யு பி ஆகியவற்றில் செக்சம் கணக்கீடு எனவே டி பி விவாதத்தின் போது அதை இங்கே விவாதத்திற்கு வைத்திருந்தேன் என்று நான் குறிப்பிடவில்லை எனவே TCP மற்றும் UDP இல் இந்த செக்சம் கணக்கீடு ஒரு நல்ல அம்சமாகும் எனவே செக்சம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அல்லது செக்சம் என்றால் என்ன செக்சம் விவரங்கள் தரவு இணைப்பு லேயர் சூழலில் பல்வேறு பிழை திருத்தும் குறியீடுகளைப் பார்ப்போம் ஆனால் செக்சம் ஒரு செயல்பாட்டைத் தவிர வேறில்லை என்ற சுருக்கமான யோசனையை உங்களுக்கு வழங்குவோம் எனவே நீங்கள் செக்சத்தை ஒரு செயல்பாடாக நினைக்கலாம் எனவே அந்த செயல்பாட்டிற்குள் நீங்கள் செய்தியை வழங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட மதிப்பைப் பெறுகிறீர்கள் எனவே நீங்கள் பெறும் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த சி இதுதான் நீங்கள் இங்கே வைக்கும் செக்ஸம் இப்போது செக்சம் நிலையான நீளமாக இருப்பதால் இந்த செயல்பாட்டை ஒரு ஹாஷ் செயல்பாடாக நீங்கள் நினைக்கலாம் எனவே எந்த ஹாஷ் செயல்பாட்டையும் ஒரு செக்சமாகப் பயன்படுத்தலாம் ஆனால் நெட்வொர்க் தரவு பரிமாற்றத்திற்கு நாங்கள் விண்ணப்பிக்கும் இந்த ஐபி செக்சம் அல்லது இணைய செக்சம் இது எங்கள் பாரம்பரிய கிரிப்டோகிராஃபிக் ஹாஷ் செயல்பாட்டைப் போன்ற ஒரு சிக்கலான ஹாஷ் செயல்பாடு அல்ல ஏனென்றால் ஒரு நிலையான அளவு செய்தி செய்தியிலிருந்து செரிமானத்தைப் பெறுவதில் நாம் அக்கறை கொண்ட ஒரு வழி சொத்து எங்களுக்குத் தேவையில்லை அதனால்தான் இந்த இணைய செக்சம் கணக்கீடு மிகவும் எளிது நீங்கள் மீண்டும் ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹாஷ் அல்லது ஒரு சிக்கலான ஹாஷ் செயல்பாட்டைப் பயன்படுத்தினால் அதனுடன் தொடர்புடைய செக்ஸத்தை கணக்கிடுவதற்கு கணிசமான நேரம் எடுக்கும் இதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எனவே செக்சம் செய்வதற்கு ஒரு எளிய முறையைப் பயன்படுத்துகிறோம் எனவே இணையத்தில் பெயர் குறிப்பிடுவது போல ஒரு எளிய முறை நீங்கள் முழு செய்தியையும் நிலையான அளவு தொகுதியாகப் பிரிப்பதைப் போன்றது பின்னர் செக்சம் கணக்கிடுவதற்கு கூடுதலாக அவற்றைச் சேர்க்கவும் எனவே இணைய செக்ஸமின் அடிப்படை யோசனை இதுதான் நாங்கள் இங்கே விண்ணப்பிக்கிறோம் இப்போது இணைய செக்சமில் எனவே இணைய செக்சம் மற்றும் எடுத்துக்காட்டு விரிவான செயல்முறை நான் முன்பு குறிப்பிட்டது போல பிழை திருத்தும் குறியீட்டைப் பற்றி விவாதிக்கும்போது பின்னர் விவாதிப்போம் ஆனால் இறுதியில் இந்த செக்ஸம் உங்களுக்கு ஒரு நிலையான அளவு குறியீட்டை அளிக்கிறது இப்போது இந்த செய்தியை நீங்கள் ரிசீவர் முடிவில் பெறும்போதெல்லாம் இந்த பெறப்பட்ட தரவைக் கொண்டு நீங்கள் எதைச் செய்கிறீர்களோ அதை மீண்டும் செய்கிறீர்கள் மீண்டும் அதே செயல்பாட்டை நீங்கள் செக்சம் கணக்கிட பயன்படுத்துகிறீர்கள் செய்தியுடன் மாற்றப்பட்ட செக்சம் மற்றும் ரிசீவர் பக்கத்தில் கணக்கிடப்பட்ட செக்ஸம் அவை பொருந்துமா இல்லையா என்பதைக் கண்டறியவும் அவை பொருந்தினால் அதாவது அனுப்புநரின் பக்கத்திலிருந்து எந்த மதிப்பு மாற்றப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு நீங்கள் அதைப் பெற்றுள்ளீர்கள் பாதுகாப்பு தாக்குதல்கள் அல்லது வெளிப்புற தாக்குதல்களிலிருந்து பாக்கெட் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதல்ல செக்சம் என்பதை இப்போது மீண்டும் நினைவில் கொள்க இது பிணைய தவறு அல்லது கணினி தவறுகளிலிருந்து பாக்கெட் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதாகும் எனவே நீங்கள் தரவை மாற்றும் போதெல்லாம் நீங்கள் டிஜிட்டல் செய்ய அனலாக் மாற்றத்திற்கு அல்லது அனலாக் டிஜிட்டல் மாற்றத்திற்கு பல முறை செய்கிறீர்கள் பின்னர் ஒரு பாக்கெட்டை டிகோடிங் குறியீடாக்குகிறீர்கள் நீங்கள் உடல் அடுக்கில் பண்பேற்றம் நுட்பத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே மாதிரி பிழை அல்லது அளவீட்டு பிழையின் காரணமாக இது நிகழலாம் அல்லது அது ஒன்றாகும் ஆனால் இது அனலாக் டிஜிட்டல் மாற்றத்தின் போது 0 ஆக புரட்டப்பட்டது அல்லது பண்பேற்றம் மற்றும் குறியீட்டு நிலைகள் அல்லது சில பூஜ்ஜிய பிட்கள் 1 க்கு புரட்டப்பட்டன எனவே அந்த வகையான விஷயங்களைக் கண்டறிய நாம் செக்சம் பயன்படுத்துகிறோம் குறியாக்கவியல் அல்லது நெட்வொர்க் பாதுகாப்புக் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பாக்கெட் இலவசமா அல்லது பாக்கெட் சில பாதுகாப்பு தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடாது எனவே இதன் காரணமாக நீங்கள் ரிசீவர் பக்கத்தில் எந்த செக்ஸம் பெறுகிறீர்களோ அவை பொருந்தினால் பாக்கெட்டுடன் மாற்றப்பட்ட செக்சம் மதிப்பைக் கணக்கிடுகிறீர்கள் அதாவது பாக்கெட் ஒருமைப்பாடு பிஸியாகிவிட்டது அத்தகைய பிழை எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை சமிக்ஞை செயலாக்கத்தின் போது அனுப்புநரால் அனுப்பப்பட்ட சரியான தரவுத்தளத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இப்போது TCP மற்றும் UDP இல் செக்சம் கணக்கிடும்போது செக்சம் கணக்கீட்டின் போது TCP மற்றும் UDP சில விஷயங்களை கவனத்தில் கொள்கின்றன எனவே செக்ஸம் என்பது ஒரு செய்தியை உள்ளீடாக எடுத்து நீங்கள் செக்சம் மதிப்பைக் கணக்கிடுகின்ற ஒரு செயல்பாட்டைத் தவிர வேறில்லை என்று நாங்கள் கூறியுள்ளோம் இப்போது இந்த செய்தியில் எனவே TCP அல்லது UDP அவை TCP அல்லது UDP தலைப்பு மற்றும் நீங்கள் அனுப்பும் தரவு மற்றும் ஒரு போலி தலைப்பு ஆகியவற்றை வைக்கின்றன எனவே இந்த போலி தலைப்பு உண்மையில் பாக்கெட்டுடன் கடத்தப்படவில்லை இது செக்சம் கணக்கீடுக்கு பயன்படுத்தப்படுகிறது செக்ஸம் கணக்கிடப்பட்டவுடன் போலி தலைப்பு கைவிடப்படுகிறது அல்லது அது கைவிடப்படுகிறது எனவே போலி ஹெட்டெர்ன் உள்ளடக்கம் என்ன போலி ஹெட்டெர்ன் உள்ளடக்கம் மூல ஐபி இலக்கு ஐபி பின்னர் ஐபி ஹெட்டெர்லிருந்து புரோட்டோகால் புலம் எனவே இது உண்மையில் ஐபி ஹெட்டெர்லிருந்து சில புலங்களை எடுக்கும் எனவே இந்த பிரேம் புலங்கள் அனைத்தும் ஐபி ஹெட்டெர்லிருந்து வருகின்றன நான்காவது ஒதுக்கப்பட்ட பிட்கள் எனவே ஐபியில் 8 ஒதுக்கப்பட்ட பிட்கள் உள்ளன எனவே ஐபி ஹெட்டெர்லிருந்து ஒதுக்கப்பட்ட பிட்கள் எனவே இந்த புலங்கள் அனைத்தும் ஐபி ஹெட்டெர்லிருந்து வருகின்றன இதனால் செக்சம் கணக்கீட்டில் போலி ஹெட்டெர்நாங்கள் கருதுகிறோம் நீங்கள் செக்சம் கணக்கிட்டவுடன் இந்த போலி தலைப்பு பாக்கெட்டுடன் பரவாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் செக்சம் வைத்து போலி ஹெட்டெர்நிராகரிக்கவும் ரிசீவர் முடிவில் ரிசீவர் மீண்டும் போலி ஹெட்டெர்உருவாக்கி செக்சம் கணக்கிட்டால் பெறப்பட்ட செக்ஸுடன் பொருந்துகிறது மற்றும் அந்த போலி ஹெட்டெர்கைவிடும் இப்போது விஷயம் அது செக்சம் கணக்கீட்டில் போலி தலைப்பைச் சேர்ப்பதன் நோக்கம் என்ன எனவே இந்த போலி தலைப்பு செக்சம் கணக்கீட்டில் மூல ஐபி இலக்கு ஐபி மற்றும் ஒரு புரோட்டோகால் புலம் மற்றும் ஒதுக்கப்பட்ட மதிப்பு புலம் ஆகியவற்றின் இரட்டை சரிபார்ப்பைச் செய்ய சேர்க்கப்பட்டுள்ளது எனவே இந்த புலங்கள் ஒரு பாக்கெட்டை கடத்தும் கண்ணோட்டத்தில் மிக முக்கியமானவை ஏனெனில் சரியான புலத்தில் சரியான மூலத்தை அடையாளம் காண இந்த புலங்கள் உண்மையில் உங்களுக்கு உதவுகின்றன எனவே ஐபி தலைப்பு அதன் சொந்த செக்ஸம் புலத்தை உள்ளடக்கியிருந்தாலும் ஆனால் இந்த ஐபி தலைப்பு ஒவ்வொரு தனி அடுக்கிலும் செக்சத்தை மாற்றுகிறது ஏனெனில் நீங்கள் பிணைய வரைபடத்தைப் பார்த்தால் இந்த மூலத்தை நீங்கள் பல ஹாப்ஸ் திசைவிகள் பின்பற்றி இறுதியாக உங்கள் இலக்கு இப்போது ஒவ்வொரு திசைவியும் அவர்கள் ரூட்டிங் பொறிமுறையைப் பயன்படுத்துகின்றன அவை ஐபி தலைப்பைப் பார்க்கின்றன அவை ஐபி ஹெட்டெர் மாற்றக்கூடும் பின்னர் அவை மீண்டும் செக்சம் ஐபி தலைப்பு செக்சம் ஆகியவற்றைக் கணக்கிட்டு ஐபி ஹெட்டெர்ன் ஒரு பகுதியில் வைக்கின்றன அதனால்தான் ஐபி ஹெட்டெர்ல் உள்ள செக்சம் நீங்கள் ஒரு லேயர் மூன்று ஹாப்பில் இருந்து மற்றொரு லேயர் மூன்று ஹாப்பிற்கு செல்லும் போதெல்லாம் அவை மாறக்கூடும் எனவே இவை அனைத்தும் லேயர் மூன்று சாதனங்கள் எனவே நீங்கள் ஒரு லேயர் மூன்று ஹாப்பிலிருந்து மற்றொரு லேயர் மூன்று ஹாப்பிற்குச் செல்லும் போதெல்லாம் விஷயங்கள் மாறக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் இந்த இறுதி முதல் இறுதி புரோட்டோகால்களுடன் ஒரு இறுதி முதல் இறுதி சரிபார்ப்பை நாங்கள் செய்கிறோம் எனவே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால்கள் அடிப்படையில் இறுதி முதல் இறுதி புரோட்டோகால்கள் எனவே யுடிபி தலைப்பு அல்லது டிசிபி தலைப்பு புரோட்டோகால் லேயர் இணைய அடுக்கில் உள்ள புரோட்டோகால் லேயர் கீழ் அடுக்கில் ஒருபோதும் மாற்றப்படாது இதனால் யுடிபி தலைப்பு அல்லது டிசிபி தலைப்பு தனிப்பட்ட திசைவிகளில் ஒருபோதும் மாறாது அதனால்தான் TCP தலைப்பு அல்லது யுடிபி ஹெட்டெர்ல் இரட்டை சோதனை செய்கிறோம் இந்த போலி ஹெட்டெர் மூல ஐபி இலக்கு ஐபி இந்த இடைநிலை திசைவி எப்படியாவது இந்த புலங்கள் மாற்றப்படவில்லை ஏனெனில் திசைவியின் முழு செயலாக்கத்தையும் நீங்கள் பின்னர் விவாதித்தால் அது ஒரு ஐபி பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் அது ஐபி ஹெட்டெர் வெளியே எடுத்து ரூட்டிங் பொறிமுறையைப் பயன்படுத்துகிறது பின்னர் மீண்டும் ஐபி ஹெட்டெர் ஏற்றுக்கொண்டு அதை அனுப்பவும் வெளிச்செல்லும் இணைப்பு ஏனெனில் அந்த ஐபி லேயர் செயலாக்கம் திசைவி மட்டத்தில் செய்யப்படுகிறது எனவே திசைவிக்குள் சில முரண்பாடுகள் அல்லது சில குறைபாடுகள் இருந்தால் அது மூல ஐபி அல்லது இலக்கு ஐபி புலத்தில் பிழையை அறிமுகப்படுத்தக்கூடும் எனவே யுடிபி ஹெட்டெர்ல் இந்த ஒருமைப்பாடு மாற்றத்தின் மூலம் டிரான்ஸ்போர்ட் லேயர் பிரிவின் பரிமாற்றத்தின் போது அல்லது டிசிபி அல்லது யுடிபியில் டிரான்ஸ்போர்ட் லேயர் டேட்டாகிராமில் இதுபோன்ற பிழை எதுவும் ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் எனவே அதனால்தான் நீங்கள் போலி ஹெட்டெர் செக்சம் கணக்கீட்டின் ஒரு பகுதியாக வைக்கிறீர்கள் ஆனால் நான் முன்பு மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டது போல இந்த போலி தலைப்பு செக்சம் கணக்கீடுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் குறிப்பிடுகிறேன் தரவை மாற்றும் போது இந்த போலி தலைப்பு கடத்தப்படுவதில்லை இது இந்த முடிவுக்கு இறுதிவரை சரிபார்க்க மட்டுமே தரவு பரிமாற்றத்தின் ஒருமைப்பாடு சரி இப்போது நீங்கள் முன்பு பார்த்தது போல் யுடிபியைப் பயன்படுத்தும் பல பயன்பாடுகள் உள்ளன டிஎன்எஸ் புரோட்டோகால் டொமைன் பெயர் அமைப்பு புரோட்டோகால் இது எளிய கோரிக்கை பதில் செய்தி எனவே TCP ஐ விட வேகமாக எங்களுக்கு இது தேவைப்படுகிறது எனவே நாங்கள் அங்கு யுடிபியைப் பயன்படுத்துகிறோம் இந்த BOOTP அல்லது DHCP அவை பிணைய உள்ளமைவு புரோட்டோகால் மீண்டும் அவை குறுகிய செய்தியிடல் புரோட்டோகால்யாகும் இது சாதன சாதனங்களை விரைவாக உள்ளமைக்க உதவுகிறது TFTP TBL கோப்பு பரிமாற்ற புரோட்டோகால் இது சிறிய கோப்புகளை மாற்றுவதற்கான எளிய இலகுரக கோப்பு பரிமாற்ற புரோட்டோகால் பி பிணைய மேலாண்மை புரோட்டோகால் அல்லது எளிய பிணைய மேலாண்மை புரோட்டோகால் இது மீண்டும் ஒரு எளிய யுடிபி புரோட்டோகால்யாகும் இது டி பியை விட கஞ்சேஸ்ன் எளிதில் குறைக்கப்படுகிறது எனவே டி பி யில் கஞ்சேஸ்ன் இருந்தால் டி பி விகிதத்தைக் குறைக்கிறது ஆனால் யு பி விஷயத்தில் அது நெரிசலைக் கவனிப்பதில்லை பாக்கெட் இடையகத்திற்கு வந்தால் அந்த இடைநிலை இடையகத்திலிருந்து அது கைவிடப்படாவிட்டால் இறுதியில் அது பரவுகிறது அதனால்தான் எஸ் பி விஷயத்தில் இந்த யுடிபியைப் பயன்படுத்துகிறோம் சுவாரஸ்யமான புரோட்டோகால் வருகிறது இது QUIC QUIC UDP இணைய இணைப்பு இது கூகிள் சில ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கியது இது போக்குவரத்து புரோட்டோகால்யின் முன்கூட்டியே ஆகும் எனவே QUIC க்குப் பின்னால் உள்ள யோசனை TCP இல் இருந்த பல குறைபாடுகளை சமாளிப்பதாகும் ஏனெனில் மெதுவான தொடக்க கட்டம் ஒவ்வொரு தனி ஓட்டத்திற்கும் இணைப்பு நிறுவுதல் QUIC UDP இல் IP க்கு நேரடி அணுகலை வழங்குகிறது எனவே யுடிபியின் உதவியுடன் QUIC என்ன செய்கிறது அது நேரடியாக ஐபி வழியாக ஒரு பாக்கெட்டை அனுப்புகிறது ஆனால் புலோ கன்ட்ரோல் கஞ்சேஸ்ன் கட்டுப்பாடு நம்பகத்தன்மை போன்ற கூடுதல் வசதிகள் எதுவாக இருந்தாலும் அவை பயன்பாட்டின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படுகின்றன பாதுகாப்பான பிணைப்பு எனவே QUIC எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி சுருக்கமாகப் பார்ப்போம் எனவே QUIC இன் முழு வடிவம் குயிக் UDP இணைய இணைப்பு எனவே QUIC இன் முதல் தாள் அல்லது QUIC இன் ஆய்வுக் கட்டுரையின் விரிவான தாள் கூகிள் இலிருந்து 2017 SIGCOMM இல் வந்தது எனவே QUIC பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய நீங்கள் அனைவரும் அந்த காகிதத்தின் வழியாக செல்லுமாறு நான் பரிந்துரைக்கிறேன் மேலும் குறிப்பிட்ட புரோட்டோகால்யைப் பார்க்க QUIC இன் இணைய வரைவை நீங்கள் காணலாம் பி மற்றும் அப்ளிகேஷனுக்கும் இடையேயான வித்தியாசத்தை நீங்கள் ஆராய்ந்தால் நீங்கள் எச் பி விண்ணப்பிக்கும்போதோ அல்லது எச் பி யின் பாதுகாப்பான பதிப்பான எச் எஸ் என்று சொல்லும்போதோ ஐபி லேயரைக் கொண்டிருக்கிறோம் எனவே HTTP இன் கீழ் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயர் பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பான சாக்கெட் லேயர் மூலம் ஒரு குறியாக்க அடுக்கைப் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் ஐபி இல் தரவை மாற்ற TCP ஐப் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது QUIC என்ன செய்கிறது இது HTTP உடன் நேரடி தொடர்பு கொள்கிறது எனவே இந்த QUIC க்கு மேல் HTTP இயங்குகிறது மற்றும் QUIC UDP க்கு மேல் இயங்குகிறது பின்னர் அது IP ஐ அணுகும் இப்போது இந்த பாதுகாப்பு அம்சம் அந்த QUIC புரோட்டோகால்க்குள் குறியாக்கப்பட்ட பகுதி உட்பொதிக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுக்கு வேறு எந்த பாதுகாப்பான லேயர் தேவையில்லை எனவே ஒவ்வொரு QUIC பாக்கெட்டும் முடிவுக்கு இறுதி குறியாக்கம் செய்யப்படுகிறது மேலும் இது இறுதி முதல் இறுதி பாதுகாப்பை வழங்குகிறது எனவே எஸ் எல் அல்லது பாதுகாப்பான சாக்கெட் லேயர் அல்லது டிரான்ஸ்போர்ட் லேயர் பாதுகாப்பு புரோட்டோகால்களின் உதவியுடன் டி பி விஷயத்தில் எங்களுக்குத் தேவைப்படும் மற்றொரு பாதுகாப்பு லேயர் உங்களுக்குத் தேவையில்லை எனவே இந்த எஸ் எல் மற்றும் டி எஸ் QUIC விஷயத்தில் இந்த வகையான குறியாக்க புரோட்டோகால்கள் தேவையில்லை ஏனெனில் QUIC இயல்பாகவே பாதுகாப்பு அம்சங்களை சரியாகப் பயன்படுத்துகிறது எனவே QUIC இன் முக்கியமான அம்சங்களில் ஒன்று பல குறுகிய ஓட்டங்களை ஒன்றாக இணைப்பது பி யில் உள்ள சிக்கலை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எச் 1 இல் 1 எச் பி பாக்கெட்டை மாற்ற விரும்பினால் ஒவ்வொரு கோரிக்கை மறுமொழி செய்திக்கும் ஒரு டி பி இணைப்பு இருந்தது என்பதை நான் முன்பு விளக்கினேன் HTTP 2 HTTP 1 1 உடன் கூட நீங்கள் பல கோரிக்கை பதில்களை ஒன்றாக இணைக்க முடியும் ஆனால் வலை உலாவல் இயல்பை அடிப்படையாகக் கொண்டு பொதுவாக நாங்கள் ஒரு வலையை உலாவுகிறோம் பின்னர் நாங்கள் குறிப்பிட்ட நேரம் காத்திருக்கிறோம் பின்னர் நாங்கள் மற்றொரு பக்கத்திற்கு செல்கிறோம் அந்த நேரத்தில் இது பல கோரிக்கைகளின் பதிலை ஒன்றாக இணைக்கிறது என்றாலும் ஆனால் அது பெரும்பாலும் தொடர்புடையது அல்லது பெரும்பாலும் ஒரு அமர்வுக்கு மட்டுமே நீங்கள் வேறு பக்கத்திற்கு நகரும் போதெல்லாம் நீங்கள் வேறு TCP இணைப்பை உருவாக்க வேண்டும் இப்போது ஒவ்வொரு டி பி இணைப்பிற்கும் உங்களுக்கு மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் தேவை எனவே ஒரு சில எச் பி கோரிக்கை மறுமொழி செய்தியை அனுப்ப அனுப்புநரின் பக்கத்தில் மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங்கில் மூன்று இணைப்பு மற்றும் இணைப்பு நிறுத்தத்தின் போது மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் தேவை இப்போது QUIC உண்மையில் இந்த சிக்கலை இந்த வழியில் தீர்க்கிறது எனவே QUIC ஐப் பொறுத்தவரை ஆரம்ப ஹேண்ட்ஷேக்கிங்கின் போது அந்த நேரத்தில் நீங்கள் முதல்முறையாக சேவையகத்துடன் இணைக்கும்போதெல்லாம் விரிவான ஹேண்ட்ஷேக்கிங் செய்ய வேண்டும் ஆனால் அதற்குப் பிறகு நீங்கள் அந்த விரிவான ஹேண்ட்ஷேக்கிங் செய்யத் தேவையில்லை மாறாக முந்தைய ஹேண்ட்ஷேக்கிங் பகுதியை நீங்கள் நேரடியாகப் பயன்படுத்தலாம் எனவே இது இந்த வழியில் செயல்படுகிறது எனவே QUIC என்பது ஒரு முடிவுக்கு இறுதி குறியாக்க புரோட்டோகால் என்று நான் குறிப்பிட்டுள்ளதால் உங்களுக்கு சேவையகத்திலிருந்து சில நற்சான்றிதழ் தேவைப்படுகிறது இப்போது ஆரம்பத்தில் அந்த வாடிக்கையாளருக்கு அந்த வகையான நற்சான்றிதழ்கள் இல்லை எனவே கிளையன்ட் ஒரு இன்கோயேட் சி ஓ கிளையன்ட் சி சேவையகத்தால் பெறப்பட்ட இந்த இன்கோயேட் கிளையன்ட் சி ஓவை கிளையண்ட் கூறும்போது கிளையன்ட் சி ஓவுக்கு தேவையான பாதுகாப்பு சான்றிதழ் இல்லை என்பதை சேவையகம் கண்டறிந்தால் அது நிராகரிக்கப்பட்ட செய்தியை அனுப்புகிறது இந்த நிராகரிக்கும் செய்தியுடன் சேவையகம் பாதுகாப்பு நற்சான்றிதழை வாடிக்கையாளருக்கு அனுப்புகிறது இப்போது வாடிக்கையாளருக்கு பாதுகாப்பு நற்சான்றிதழ் உள்ளது இந்த பாதுகாப்பு நற்சான்றிதழ் மூலம் இது ஒரு முழுமையான கிளையன்ட் CHLO ஐ அனுப்புகிறது இப்போது இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் சேவையகத்திலிருந்து இந்த நிராகரிக்கப்பட்ட செய்தியை கிளையன்ட் ஏற்கனவே பெற்றுள்ளதால் சேவையகம் இயங்குகிறது என்பதை வாடிக்கையாளருக்கு உண்மையில் தெரியும் மேலும் சேவையகம் பாக்கெட்டை ஏற்க தயாராக உள்ளது எனவே கிளையன்ட் மறைகுறியாக்கப்பட்ட கோரிக்கையை அனுப்பத் தொடங்கலாம் இப்போது சேவையகம் சேவையக பக்கத்திலிருந்து கிளையன்ட் பக்கத்திற்கு செய்தியை அனுப்ப விரும்பினால் அதாவது பதில்கள் சேவையகம் ஆரம்பத்தில் ஒரு சேவையக CHLO ஐ அனுப்புகிறது சேவையகம் CHLO அனுப்பப்பட்ட பிறகு இந்த கிளையன்ட் CHLO இலிருந்து கிளையன்ட் நற்சான்றிதழை சேவையகம் ஏற்கனவே பெற்றுள்ளதால் இது மறைகுறியாக்கப்பட்ட பதில்களை சேவையக பக்கத்திலிருந்து அனுப்பத் தொடங்குகிறது எனவே உங்களுக்கு உண்மையில் 1 RTT இங்கே தேவை இப்போது இந்த இணைப்பு நிறுவப்பட்டதும் அதே கிளையன்ட் சேவையகத்திற்கு இடையிலான அடுத்த இணைப்புகளுக்கு உங்களுக்கு இந்த 1 ஆர்டிடி ஹேண்ட்ஷேக் தேவையில்லை மாறாக உங்களுக்கு 0 ஆர்டிடி ஹேண்ட்ஷேக் தேவைப்படுகிறது அதாவது நீங்கள் ஏற்கனவே சேவையக நற்சான்றுகளைப் பெற்றுள்ளீர்கள் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே சேவையக நற்சான்றுகளைப் பெற்றுள்ளீர்கள் இந்த முழுமையான கிளையன்ட் CHLO உடன் நீங்கள் தொடங்கலாம் ஏற்கனவே சில பாக்கெட்டுகளைப் பெற்றுள்ளதால் சேவையகம் இயங்குகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் மறைகுறியாக்கப்பட்ட கோரிக்கையை அனுப்பத் தொடங்கலாம் சேவையகம் வாடிக்கையாளருக்கு தரவை அனுப்ப விரும்பினால் சேவையகம் ஒரு சேவையக CHLO உடன் தொடங்கி பின்னர் மறைகுறியாக்கப்பட்ட பதில்கள் இது ஒரு மறைகுறியாக்கப்பட்ட பதில் மட்டுமல்ல இது பல பதில்களை அனுப்பலாம் அல்லது Refer Time 2606 ஒரே நேரத்தில் பல கோரிக்கைகளை அனுப்பலாம் இப்போது இந்த நேரத்தில் அது நன்றாக நடக்கலாம் சேவையக நற்சான்றிதழ் மாற்றப்பட்டுள்ளது சேவையக நற்சான்றிதழ் மாற்றப்பட்டால் சேவையகம் இந்த முழுமையான கிளையன்ட் CHLO ஐப் பெற்றபோது சேவையகம் புதுப்பிக்கப்பட்ட சேவையக நற்சான்றிதழோடு நிராகரிக்கும் செய்தியை அனுப்புகிறது இப்போது இந்த புதுப்பிக்கப்பட்ட சேவையக நற்சான்றிதழ் மூலம் கிளையன்ட் இணைப்பை மீண்டும் தொடங்கி கோரிக்கையை அனுப்பத் தொடங்கலாம் எனவே சேவையக நற்சான்றிதழ் மாற்றப்படும்போதெல்லாம் உங்களுக்கு 1 RTT ஹேண்ட்ஷேக் தேவை ஆரம்ப நேரத்தில் உங்களுக்கு 1 ஆர்டிடி ஹேண்ட்ஷேக் தேவை இடையில் நீங்கள் எப்போதும் 0 RTT ஹேண்ட்ஷேக்கைப் பயன்படுத்தி பாக்கெட்டுகளை மாற்றலாம் QUIC இன் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் பல ஸ்ட்ரீமிங்கை ஆதரிப்பதாகும் இது இலவச புரோட்டோகால்யைத் தடுக்கும் வரி என்று அழைக்கப்படுகிறது ஓரிரு நிமிடங்களில் வரித் தடுப்பதன் மூலம் என்ன அர்த்தம் என்று நான் வருவேன் எனவே HTTP 1 1 இல் என்ன நடக்கிறது நீங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பல TCP ஸ்ட்ரீம்களைக் கொண்டிருக்கலாம் மேலும் இந்த பல TCP ஸ்ட்ரீம்களுடன் நீங்கள் ஒவ்வொரு TCP ஸ்ட்ரீமிலும் பலவற்றை அனுப்பலாம் கிளையன்ட் மற்றும் சேவையகத்திற்கு இடையில் பல கோரிக்கை பதில் செய்திகளை அனுப்பலாம் ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்ட்ரீமிற்கும் இணையாக இந்த பல டி பி ஸ்ட்ரீம்களை நீங்கள் வைத்திருப்பதால் இந்த இணைப்பு நிறுவலை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு டி பி ஸ்ட்ரீமும் மெதுவான தொடக்க கட்டத்தின் வழியாக செல்லும் ஆகவே இது HTTP 1 1 க்கான மேல்நிலை ஆகும் அதனால்தான் HTTP 2 இல் அல்லது கூகிளின் முந்தைய திட்டமாக இருந்த நேரத்தில் அவர்கள் அந்த குறிப்பிட்ட புரோட்டோகால்யை SPDY என்று அழைக்கிறார்கள் எனவே அந்த குறிப்பிட்ட புரோட்டோகால்யில் நீங்கள் பல ஸ்ட்ரீம்களை ஒன்றாக மல்டிபிளக்ஸ் செய்யலாம் எனவே இங்கே நீங்கள் இந்த நீரோடைகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கிறீர்கள் மற்றும் சேவையகத்திற்கும் கிளையனுக்கும் இடையில் ஒரு TCP இணைப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இங்கே இந்த நீரோடைகள் அனைத்தும் ஒரு ஸ்ட்ரீமுக்கு மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகின்றன இந்த பல ஸ்ட்ரீம் கிளையண்டுக்கு அனுப்பப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெட் ஆஃப் லைன் ப்ளாக்கிங் என்று ஒரு சிக்கல் உள்ளது பியின் தன்மை என்னவென்றால் அது ஒரு அவுட் ஆர்டர் பாக்கெட்டைப் பெற்றால் அது பஃபரில் ஆர்டர் பாக்கெட்டை வெளியே வைத்து போலி ஒப்புதல்களை அனுப்பத் தொடங்குகிறது ஆனால் அது ஆர்டர் பாக்கெட்டில் பெறவில்லை என்றால் அது பாக்கெட்டை பயன்பாட்டிற்கு அனுப்பாது இப்போது இங்கே நீங்கள் பல ஸ்ட்ரீம்களை ஒன்றிணைக்கும்போதெல்லாம் என்ன நடக்கும் ஒரு பாக்கெட் தொலைந்து போயிருந்தாலும் அந்த ஒற்றை பாக்கெட் இழந்ததால் இந்த முழு டி பி இணைப்பும் தடுக்கப்படும் மேலும் இது சில ஸ்ட்ரீம்களிலிருந்து சில பாக்கெட்டுகள் இருந்தாலும் அனைத்து ஸ்ட்ரீம்களையும் தடுக்கும் இடையகத்தில் பெறுகிறார்கள் எனவே உங்களிடம் ஒற்றை இணைப்பு இருப்பதால் சிவப்பு பாக்கெட் தொலைந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது ஸ்ட்ரீம் சிவப்பு பாக்கெட்டுக்கு ஒத்திருக்கிறது நீரோடைகள் நீல பாக்கெட்டுகள் மற்றும் கருப்பு பாக்கெட்டுகளுக்கு ஒத்திருக்கும் உங்களிடம் ஒற்றை டி பி இணைப்பு இருப்பதால் நீங்கள் நீல பாக்கெட்டுகள் மற்றும் கருப்பு பாக்கெட்டுகளைப் பெற்றிருந்தாலும் டி பி இணைப்பு அந்த பாக்கெட்டுகளை தொடர்புடைய ஸ்ட்ரீமுக்கு அனுப்பாது எனவே அந்த நீரோடைகளும் தடுக்கப்படும் எனவே இது வரி தடுப்பின் தலை என்று அழைக்கப்படுகிறது இப்போது UDP இணைப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த வரி தடுப்பு சிக்கலை QUIC தீர்க்கிறது எனவே மறுவரிசைப்படுத்துவதால் யுடிபி இணைப்புக்கு இந்த சிக்கல் இல்லை எனவே யுடிபி வெறுமனே பாக்கெட்டை நீரோடைகளுக்கு அனுப்புகிறது QUIC புரோட்டோகால்யை ஸ்ட்ரீம்கள் கவனித்துக்கொள்கின்றன தனிப்பட்ட ஸ்ட்ரீம்களுக்கு பாக்கெட்டை அனுப்புவதை கவனித்துக்கொள்கின்றன மேலும் இது ஸ்ட்ரீம் வாரியாக புலோ கன்ட்ரோல் மற்றும் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் வழிமுறையை பராமரிக்கிறது எனவே நான் QUIC இன் புலோ கன்ட்ரோல் மற்றும் கஞ்சேஸ்ன் கன்ட்ரோல் வழிமுறைக்கு விரிவாக செல்லவில்லை நீங்கள் ஆர்வமாக இருந்தால் குறிப்பிட்ட வரைவு அல்லது SIGCOMM Refer Time 2953 2017 தாளைப் பார்க்கலாம் QUIC இல் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் TCP இந்த நகல் ஒப்புதலைப் பயன்படுத்துகிறது ஆனால் QUIC நகல் ஒப்புதலைப் பயன்படுத்தாது மறு பரிமாற்றத்திற்கு கூட இது பாக்கெட்டுக்கு ஒரு புதிய வரிசை எண்ணை ஒதுக்குகிறது எனவே பாக்கெட்டுகள் அடிப்படையில் யுடிபி வழியாக பரவுவதால் QUIC என்பது ஸ்ட்ரீம் சார்ந்த புரோட்டோகால் அல்ல இது பைட் வரிசை எண்ணைப் பயன்படுத்தாது மாறாக இது எளிமைக்கு பாக்கெட் வரிசை எண்ணைப் பயன்படுத்துகிறது ஒவ்வொரு பாக்கெட்டிற்கும் அதாவது அசல் பாக்கெட் மற்றும் மீள்பார்வை செய்யப்பட்ட பாக்கெட் இது ஒரு புதிய வரிசை எண்ணை வைக்கிறது அதனால்தான் இந்த நகல் ஒப்புதல்களின் காரணமாக நகல் வரிசை எண் மற்றும் தடுப்பதில் உங்களுக்கு இந்த சிக்கல் இல்லை எனவே இவை QUIC இன் சில அம்சங்கள் மற்றும் இந்த புரோட்டோகால் QUIC படிப்படியாக இணையத்தில் பிரபலமடைந்து வருகிறது YouTube இலிருந்து வரும் YouTube அல்லது Google Drive போன்ற பல சேவைகள் கூகிளில் இருந்து வருகின்றன கூகிள் ஏற்கனவே QUIC ஐப் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளது மேலும் குரோமியம் அடிப்படையிலான உலாவிகளின் தற்போதைய பதிப்பு அவை QUIC ஐ செயல்படுத்துகின்றன எனவே சமீபத்திய புரோட்டோகால்கள் பல QUIC ஐப் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளன சமீபத்திய பயன்பாடுகள் பெரும்பாலும் QUIC ஐப் பயன்படுத்தத் தொடங்கிய Google இன் எல்லா பயன்பாடுகளும் ஆகும் எனவே QUIC என்பது எதிர்கால புரோட்டோகால்யாகும் இது நிலையான TCP அடிப்படையிலான தரவு விநியோகத்தை மாற்றப் போகிறது அந்த நேரத்தில் யுடிபி உண்மையில் டிசிபியுடன் ஒப்பிடும்போது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் எனவே இது இணையத்தின் எதிர்காலம் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் வேறு வகையான டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால்யைப் பற்றியது அடுத்த இரண்டு வகுப்புகளில் நாங்கள் ஒரு நடைமுறை காரியத்தைச் செய்வோம் சாக்கெட் புரோகிராமிங் மற்றும் நெட்வொர்க் புரோகிராமிங் என்ற இந்த கருத்தை நாங்கள் கவனிக்கிறோம் சாக்கெட் நிரலாக்கத்தின் உதவியுடன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால்யை எவ்வாறு அணுகலாம் மற்றும் தரவைப் பரப்புவதைத் தொடங்கலாம் என்பதை நாங்கள் காண்போம் இந்த வெவ்வேறு வகை டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால்யைப் பயன்படுத்தி உங்கள் சொந்த பயன்பாட்டை எழுதலாம் அதன் சில டெமோவைக் காண்போம் பின்னர் நாம் புரோட்டோகால் லேயர் அடுத்த லேயர் க்கு செல்வோம் அது இணைய லேயர் அல்லது புரோட்டோகால் லேயர் பிணைய லேயர் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்